இன்டர்நெட் ஆஃ திங்ஸ் இன் பொருளையும் அதன் விரிவாக்கத் தையும் அறிந்து கொள்வதே இந்நிலையில் முக்கியமானவை ஆகும் இதுவரை நான் பார்த்து புரிந்து கொண்டதன் அடிப்படையில் மிகவும் பொருத்தமான விரிவாக்கம் ஐ டி யு இல் கூறப்பட்டுள்ளது அது என்னவெனில் தகவல் சமூகத்திற்கான உலகளாவிய உட்கட்டமைப்பு என்பதே ஆகும் நாம் தகவல் சமூகத்தில் இருக்கிறோம் என்று சொல்கிறோம் தகவல் சமூகம் என்றால் தகவலை உருவாக்குதல் தகவலை கையாளுதல் தகவல் அணுகுமுறைகள் பற்றியது தகவல் சமூகத்திற்கான உலகளாவிய கட்டமைப்பால் இப்பொழுது உள்ள மற்றும் வளர்ந்து வரும் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில் நுட்பங்களின் அடிப்படையில் ஒன்றோடு ஒன்றாக இணைத்தல் மெய்நிகர் பொருட்களையும் இணைத்தல்வழியாக சிறந்த மேம்பட்ட சேவைகள் பெறப்படுகிறது சுருக்கமாக நாம் இதில் கூறிவிட்டோம் இந்த விளக்கத்தில் இயற்பியல் பொருட்கள் மற்றும் மெய்நிகர் பொருட்கள் என்று கூறப்பட்டுள்ளது மெய்நிகர் என்றால் என்ன கண்ணுக்கு புலனாகாத பொருட்களை மெய்நிகர் பொருட்கள் எனப்படும் உதாரணத்திற்கு ஒரு ஒரு காகிதத்தை நம்மால் காண முடிகிறது ஆதலால் அது இயற்பியல் பொருள் எனப்படும் ஆனால் ஒரு E paper அல்லது e book நம்கண்ணுக்குப் புலனாவதில்லை அதனால் அது மெய்நிகர் பொருள் இப்பொழுது உள்ள மற்றும் வளர்ந்து வரும் தகவலின்அடிப்படையில் ஒன்றோடு ஒன்றாக இணைத்தல் மற்றும் மெய்நிகர் பொருட்கள் இணைத்தல் ஏற்கனவே உள்ளவற்றையும் நாம் புதிதாக தொழில் நுட்பங்களை கொண்டு வர இயலும் எனவே இது வளர்ச்சியுறும் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் எனவே இது மிகவும் முக்கியமானது இதுதான் IoT இன் விளக்கம் என்றால் நம்மை சுற்றி யாவும் பொருட்கள் நாம் காணும் ஒவ்வொன்றும் பொருட்கள் இந்த நாற்காலி இதுவும் ஒரு பொருள் இதைப் பற்றியும் பேசலாம் கணினி அல்லது மடிக்கணினி அதுவும் ஒரு பொருள் அதைப் பற்றியும் பேசலாம் இந்த நாற்காலி கணினியோடு பேச வேண்டும் என்பது நம் விருப்பம் ஆனால் அதை எப்படி செய்வது இதில் வேடிக்கையாக என்ன உள்ளது என்று பாருங்கள் நான் என்ன கூறியிருக்கிறேன் என்பதை பாருங்கள் நான் ஒரு நாற்காலி ஒரு மடிக்கணினி என்று இரண்டு வெவ்வேறு பொருட்களைப் பற்றி கூறினேன் இந்த இரண்டு பொருட்கள் எப்படி இயங்குகின்றன அல்லது இயக்கப்படுகின்றன என்பது தெரிந்ததே நீங்கள் ஒரு யோசனையாக ஒருவர் அந்த நாற்காலியில் உட்காரும் பொழுது அந்த மடிக்கணினி ஆன் ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் இப்பொழுது ஒரு பொருள் இன்னொரு பொருளிடம் ஆன் ஆவதற்கான தகவல் பரிமாற்றங்களை செய்கிறது மிக எளிய அமைப்பு என்றால் மனித தலையீடு இல்லாமல் இரண்டு இயற்பியல் பொருட்கள் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்வது ஆகும் மனித தலையீடு இல்லாமல் இருப்பது ஒரு முன்னேற்றத்திற்கான வழி ஆகும் உதாரணத்திற்கு அந்த நாற்காலியில் ஒரு ஒருவர் உட்காரும் போது மட்டுமே மடிக்கணினி ஆன் ஆகிறது அது எப்படி இயங்குகிறது ஒரு சென்சார் அந்த அமைப்புடன் இணைக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுது மனிதர் வருகிறாரோ அதை உணர்ந்து ஒரு சிக்னலை மடிக்கணினிக்கு அனுப்புகிறது அது மடி கணினியை ஆன் ஆக சொல்கிறது இதுவரை மடிக்கணினி அணைக்க பட்டிருப்பதால் நிறைய சக்தியை சேமித்து விட்டோம் மேலும் இரண்டு பொருட்களை ஒன்றோடொன்று உரையாடி கொள்வதன் மூலம் மிகவும் பயனுள்ள தகவல்களை பரிமாற்றம் செய்து கொண்டது இதுவே மனிதகுலத்தின் முன்னேற்றத்திற்கும் ஒருவகையில் மொத்த அமைப்பின் முன்னேற்றத்திற்கு உகந்தது இந்த மொத்த அமைப்பில் பிரபஞ்சமும் அடங்கியுள்ளது எனவே தான் இது சிறந்த விரிவாக்கமாக ITU சொல்கிறது மெய்நிகர் பொருட்களைக் கூட நாம் இணைக்கலாம் பொருட்கள் எனப்படுவது உதாரணத்திற்கு ஒரு மனிதர் நாற்காலியில் உட்காரும் பொழுது மடிக்கணினி ஆன் ஆகி மற்றும்E புத்தகம் தெரிவது ஆகும் இங்கே உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் இல்லாத ஒரு மெய்நிகர் புத்தகத்தை திறக்குமாறு அது உறுதியாக இருப்பது போல் மடிக்கணினி தூண்டுகிறது இதனால் மனிதன் ஒரு இயற்பியல் பொருள் அதாவது மடிக்கணினி மூலமாக ஒரு கண்ணுக்கு புலனாகாத மெய்நிகர் பொருளை அணுகுகிறான் இவை எல்லாம் ITU உடைய IoTஇன் விளக்கத்தின் முன்னுதாரணமாக இருக்கின்றன நாம் IoT இன் விளக்க கட்டத்தை விட்டுவிட்டு உண்மையாக ஒரு நல்ல IoT அமைப்பை உருவாக்க எவையெல்லாம் முக்கியமானவை எல்லா செயல்களையும் பூர்த்தி செய்ய தேவையானவை எவை என்பதை நடைமுறை கண்ணோட்டத்தில் இருந்து புரிந்து கொள்வோம் இந்தப் படத்தை காட்டுகிறேன் இந்த படத்தில் IoTசாதனங்கள் உள்ளன இது ஒரு சாதனம் அதேபோல் n சாதனங்கள் உள்ளன இந்த சாதனங்கள் எல்லாம் பேட்டரியால் இயக்கப்படுபவை அல்லது ஆற்றல் சேகரிப்பவையாக இருக்கின்றன அல்லது இரண்டு வழிகளிலும் பயன்படுத்தலாம் எல்லா சாதனங்களிலும் சென்சார் பொருத்தப்பட்டுள்ளது அந்த சென்சார் சுற்றத்தில் உள்ளவற்றை உணர்கின்றன இவையெல்லாம் சுற்றத்தை உணர்வதற்காக வைக்கப்பட்டுள்ளது இயற்கையாக இந்த சுற்றத்தில் இருந்து உணர்பவை எல்லாம் அனலாக் ஆக இருக்கும் ஆனால் இந்நாட்களில் இந்த அனலாக் தகவல்களை நேரடியாக உணர்ந்து அதைசெயலாக்கம் செய்து டிஜிட்டல் தகவலாக IoT சாதனங்களுக்கு வழங்கப்படுகிறது அனலாக் தகவலை செயலாக்கம் செய்து அனலாக் தரவுகளை டிஜிட்டல் தரவுகளாக மாற்றி அந்தந்த சாதனங்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த சாதனங்கள் எல்லாம் சூழ்நிலையை உணர்கின்றன எல்லா சாதனங்களின் தரவுகளையும் நுழைவாயில் என்னும்சாதனத்திடம் கொடுக்கிறது IoT சாதனத்திற்கும் நுழைவாயில் சாதத்திற்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு ஒரு படத்தை காட்டுகிறேன் IoT சாதனம் இந்த PCB அளவை தாண்டாது PCB இல் சில சுற்றுகள் ஒரு chip சில இணைப்புகள் சில மெமரி சேமிப்பிடம் உள்ளன இதன் அளவு 2 அரை செண்டி மீட்டர் நீளம் 5 சென்டிமீட்டர் அகலம் இரண்டு அல்லது இரண்டு அரை சென்டிமீட்டர் IoT சாதனத்தின் அதிகபட்ச அளவை எப்படி இருக்கும் என்பதை கூறினும் ஆனால் இந்த நுழைவாயில் சாதனத்தின் அளவு விகிதத்தைப் பொறுத்து இப்பொழுது இந்த கேட்வே நீக்கி அதை கொஞ்சம் பெரியதாக காண்பிக்கிறேன் இப்பொழுது இந்த கேட்வே சாதனம் சற்று பெரியதாக உள்ளது இந்த ஒப்பீட்டில் அடிப்படையில் கேட்வே சாதனம் பெரிது என்றும் IoT சாதனம் சிறியது என்றும் எப்படி கூறுகிறோம் நாமறிந்த shelf boards இல் உள்ள raspberry pi கேட்வே சாதனத்திற்கு மிகவும் சிறந்த உதாரணம் அதுபோல beagleboard odroi beaglebone போன்றவையும் கேட்வே சாதனத்திற்கு உதாரணங்கள் மேலும் Intel Edison இருந்து வந்த Edison board ம் Intel இருந்து வந்த Galileo based boardம் இதற்கு உதாரணங்கள் இதுபோல நிறைய போர்டுகள் arduino உதாரணத்திற்கு நான் arduino பற்றி சொல்ல மறந்துவிட்டேன் இது ஒரு முக்கிய வன்பொருள் மிகவும் பிரபலமானது உதாரணத்திற்கு arduino embed என்பது arm cortex எனும் processor 100 megahertz இல் இயங்குகிறது இதற்கு embed boards எனும் பெயரும் உண்டு இது Intel Edison board ஆகவும் Intel Galileo boardஆகவும் teiza ஆகவும் beagleboardஆகவும் beaglebone ஆகவும் அல்லது raspberry pi ஆகவும் அல்லது கொஞ்சம் பெரியதாக இருந்தால் கேட்வே சாதனமாக உருவாக்க முடியும் அதை எது இயக்க வேண்டும் இதில் embedded OS ஆன ubuntuபோன்ற மென்பொருள் இதனை இயக்க வேண்டும் இது வித்தியாசமாக தெரிகிறது அதனால் மீண்டும் எழுதுகிறேன் இது ubuntu பொதுவாக இதன் இயக்க முறைமை ஒரு embeddedஇயக்க முறைமையான ubuntu ஆல் இயக்கப்படுகிறது Ubuntu அடிப்படையில் Linux வினியோகம் இது எல்லா தேவையான தொகுப்புகளையும் இயக்க ஏதுவாக இருக்கும் நம்மை இணைக்க உதவும் இதன் முன்னுதாரணம் என்ன முன்னுதாரணம் என்னவெனில் எல்லா IoT சாதனங்களும் கேட்வே சாதனத்திற்கு தொடர்ச்சியாக தகவல்களை அனுப்புகின்றன ஏன் எல்லாதரவுகளும் IoT சாதனத்திலிருந்து நுழைவாயில் சாதனத்திற்கு பரிமாறுகின்றன என்பதை அறிந்து கொள்ள சில முக்கிய தொகுதிகளை பார்க்க வேண்டும் அவை என்ன என்பதை கீழே எழுதுகிறேன் அடிப்படையான தொகுப்பை நாம் அறிந்து அவற்றில் இருந்து தொடங்கலாம் இவை IoT சாதனங்கள் அவை 1 இருந்து N வரை உள்ளவை கேட்வே சாதனம் இருப்பதையும் நாம் அறிவோம் எல்லா தரவுகளும் இந்த வழியில் மூலமாக கேட்வேஇக்கு செல்கிறது இதற்கு நாம் புதிதாக ஒரு வார்த்தையை கூறப் போகிறோம் அது என்ன வார்த்தை நாம் இதற்கு முன்பு அளவு குறியீடுகளில் கேட்வே என்பது TI beagleboard beaglebone raspberry pi Intel Edison Galileo போன்றவற்றின் அளவுகளாகும் அல்லது அதைவிட பெரிய அளவுகளில் உள்ளவையாக இருக்கும் எனவே இதனைIP router என்று கூறுகிறோம் IoT சூழலில் இதனை விளிம்பு சாதனங்கள் என்றும் கூறுகிறோம் நுழைவாயில் சாதனங்கள் ஒரு விளிம்பு சாதனங்களுடன் இணைக்கப்படும் ஆயின் அது பெரியதாக நடைமுறையிலுள்ள நுழைவாயில் விட பெரியதாக இருக்க வேண்டும் பெரியது என்றால் பார்வைக்கும் மட்டுமன்றி அதில் நடக்கும் தரவு செயலாக்கத்தை பொறுத்தது IoT சாதனங்களில் இருந்து வெளிவரும் தரவுகளை மிகவும் புத்திசாலித்தனமாக கையாள இந்த நுழைவாயில் சாதனங்களால் முடியும் நுழைவாயில் சாதனத்தை இணையதளத்திற்கு நேரடியாக இணைப்போமா அல்லது நுழைவாயில் சாதனத்தில் இருந்து இன்னொரு விளிம்பி சாதனத்துடன் இணைத்து அதை இணையதளத்திற்கு இணைப்போமா என்பதை நாம் தேர்வு செய்ய வேண்டும் இது அல்லது அது எப்படி வேண்டுமானாலும் நாம் இணையதளத்தின் அமைப்பை உருவாக்கலாம் நான் இதை திரும்ப வரைந்து இணைப்பதற்கான வழிகளை காட்டுகிறேன் இது ஒரு வழி அல்லது இது ஒரு வழி இதைத்தான் நாம் இணையதளம் என்கிறோம் விளிம்பி சாதனத்தின் தேவையும் நுழைவாயில் சாதனத்தின் தேவையும் பற்றி நாம் பிறகு பார்க்கலாம் இப்போது நாம் இணைய தளத்திற்கு இணைப்பதற்கு நேரடியாக அல்லது விளிம்பி சாதனத்தின் மூலமாகவும் இணைக்கலாம் என்பதை அறிந்து கொள்வோம் ஏன் இந்த இரண்டு வகையான இணைப்புகள் உள்ளன என்பதை தாங்கள் சிந்தியுங்கள் நான் இப்பொழுது உலக நடைமுறையில் செயல்படுபவை பற்றி உங்களுக்கு விளக்குகிறேன் இந்த படத்தில் மிகவும் அதிகமான தகவல்கள் உருவாக்கப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு 16 பிட்டுகள் ஒவ்வொரு அனலாக் சென்சார் இடமிருந்து ஒவ்வொரு நொடிக்கும் வெளியேறுகிறது N சாதனங்கள் உள்ளதால் ஒவ்வொரு நிமிடமும் N×16bitssec வெளியேறுகின்றன தங்களுடைய கற்பனையில் இப்போது எவ்வளவு தரவுகள் ஒரு நிமிடத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு நாளைக்கு வரும் என்பதை யோசியுங்கள் இந்த தரவுகள் அனைத்தும் நுழைவாயில் சாதனத்தின் மூலம் அல்லது வேறு ஒரு மாற்று பாதையில் செல்ல வேண்டும் ஒரு எளிமையான வழி என்னவெனில் இந்த நுழைவாயில் சாதனத்தை பயன்படுத்துவதே ஏனென்றால் அது TCP என்னும் நெறிமுறையில் பேசாமல் மிகவும் எளிமையானநெறி மொழியிலோ அல்லது எளிமையான உட்பொதிக்கப்பட்ட குறியீடுன் வழியாகவோ தகவல் தொடர்பு நடக்கிறது IoTசாதனம் மூலம் கிடைத்த தரவுகளை தனக்கு ஏற்ற நெறிமுறை உடன் கிடைத்த ஆக கேட்வே சாதனம் IoT சாதனத்திற்கு பொறுப்புடன் கூறவேண்டும் ஆனால் அதை இணையதளத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றால் அதை TCPIP நெறிமுறைக்கு மாற்ற வேண்டும் IoT சாதனங்களின் நினைவக கட்டுப்பாடு அல்லது செயலக கட்டுப்பாட்டின் காரணமாக TCP நெறிமுறையாக பேச முடியவில்லை இந்த வேலையை நுழைவாயில் சாதனம் IoT சாதனத்தில் இருந்து வரும் தரவுகளை சிறந்த நெறிமுறை உடன் மொழியாக்கம் செய்து Internet LAN அனுப்புகிறது இது நுழைவாயில் சாதனத்தின் மிக அருமையான செயல்பாடு ஆகும் நுழைவாயில் மிகவும் புத்திசாலியாக மாற்ற வேண்டும் என்று விருப்பம் கொண்டால் உதாரணத்திற்கு நுழைவாயில் எவ்விதமான தரவுகளை உணர்கின்றன என்பதை நுழைவாயில் அறிந்துகொள்ளும் அளவிற்கு அறிவு உள்ளது என்று நினைத்துக் கொள்ளலாம் அத்தரவுகள் ஒரு விவசாய நிலத்தில் இருந்து வருபவை ஆக இருக்கலாம் அவை வெப்பநிலை சுற்றுப்புற வெப்பநிலை அழுத்தம் மண்ணின் ஈரப்பதம் போன்ற உணர்தல் ஆக இருக்கலாம் இப்பொழுது நுழைவாயில் சாதனம் என்ன வகையான தகவல்களை உணர்த்துகிறது என்பதை அது தெரிந்து கொள்ளும் அது அதை வைத்து சில புத்திசாலித்தனமான செயல் ஆக்கங்களை செய்யும் உதாரணத்திற்கு தரவுகளின் சராசரியை கண்டுபிடிப்பதுஅதிகபட்ச அல்லது குறைந்தபட்ச தரவுகளை எடுத்து இணையத்தளத்திற்கு அனுப்புவது போன்றவற்றை செய்யலாம் செயலாக்கம் செய்த தரவுகளை வைத்து மிகவும் சிக்கலான பகுப்பாய்வுகளையும் செய்யலாம் இதுதான் நுழைவாயில் நேரடியாக இணையத்தளத்திற்கு இணைக்க சிறந்த தீர்வு இல்லை ஆனால் கேநுழைவாயில்சாதனத்தை எல்லாத் தரவுகளையும் சேகரித்து விளிம்பு சாதனங்களுக்கு கொடுக்குமாயின் எல்லா செயல் ஆக்கங்களும் உதாரணத்திற்கு நகல் எடுத்தல் தகவல் நகல் அகற்று மிக கடினம் செயலாக்கம் செய்வது அப்பாற்பட்டவை போன்றவற்றை விளிம்பு சாதனங்கள் செய்யும் நாம் இந்த மாதிரிக்குள் வந்து விட்டோம் நான் உங்களுக்கு ஒரு உந்துதலை அளித்துள்ளேன் அவையாதெனில் எப்பொழுது தரவுகளை நேரடியாக இணையதளத்திற்கு அனுப்பவேண்டும் எப்போது இன்னும் சக்திவாய்ந்த விளிம்பு சாதனங்கள் மூலம் அனுப்ப வேண்டும் என்பதே ஆகும் இதிலிருந்து முதல் IoT இன் முதல் உறுப்புயாதெனில் விளிம்பு சாதனங்கள் ஆகும் இரண்டாவது உறுப்பு எது இரண்டாவது மிகவும் கடினமானது அதில் நாம் முதலாவதாக பார்ப்பது விளிம்பு சாதனங்கள் ஆகும் விளிம்பு சாதனம் பதிவேற்றம் செய்ததும் தரவுகள் செயல் ஆக்கப்படுவதும் தரவுகள் குறைவதும் சமமாக இந்த சாதனங்களில் இருந்து தரவுகள் வெளியே வருவதும் ஏதேனும் சுருக்கம் செய்து அதை பதிவேற்றம் செய்கிறது சில சமயங்களில் இது மிக எளிய செயல்களையும் சில சமயங்களில் அது ஒரு நுழை விளிம்பு கருவியாக இருப்பின் பல செயல்களையும் செய்துள்ளது இன்னும் பிற தரவுகளின் செயலாக்கம் தேவை எனில் மிக இன்றியமையா IoT இன் கட்டமைப்பில் வருவது தரவுகளை சேமிப்பதற்கான இடம் அது இங்கே சேமிப்பிடம் அல்லது மேக கட்டத்தில் சேமிப்பிடம் ஆக கூட இருக்கலாம் இதுதான் இரண்டாவது முக்கிய உறுப்பு நிலையாக உள்ள தரவுகளை தரவுகளை தள்ளி தரவுகளை சேமித்து நமது செயலாக்கத்தை செய்ய மிகவும் இன்றியமையாத மூன்றாவது தொகுதி தரவு பகுப்பாய்வு ஆகும் இந்தப் பகுப்பாய்வு தரவுகளின் மீது என்ன செய்கிறது என்ன செய்ய இயலவில்லை நம்மால் என்ன காண இயலவில்லை என்பதை பற்றி இந்த மூன்றாவது தொகுதி குறிக்கும் ஒரு முழுமையான அமைப்பை பார்க்கும் பொழுது மிகவும் அதிகமான வேறுபாடுகள் நிலைத்திருக்கும் உதாரணத்திற்கு தரவுகளின் சேமிப்பு மேக கட்டத்தில் அல்லது LAN இல் அல்லது அமைப்பிலோ அல்லது சூழலில் என்பதே பகுப்பாய்வு இருக்குமெனில் தரவுகள் சேமிக்கப்பட்ட தரவுகள் பயனுள்ளதாக இருக்கும் தரவுகளை பகுப்பாய்வு எந்திரம் மூலம் செயலாக்கம் படுத்துவதால் தரவுகளை நம்மால் பயனுள்ளதாக பார்க்க முடியும் இந்த 12 3 4 ஆகிய 4 வேறுபட்ட IoT கட்டமைப்பின் பகுதிகளை நினைவு வைத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய கருத்து உரையாடல் இந்த IoT சாதனங்களை எப்படி உருவாக்குவது எப்படி தரவுகளை கேட்வே சாதனங்களுடன் பரிமாற்றம் செய்வது எப்படி சென்சார்களிடம் இருந்து வந்த தகவல்களை நம்பகத்தன்மையுடன் சேகரிப்பது நம் நம்பகத்தன்மையுடன் செயலாக்கம் செய்வது எப்படி கேட்வே சாதனங்களுக்கு பரிமாற்றம் செய்வது என்பதைப் பற்றி இருக்கும் IoT சாதனத்தில் என்ன இருக்கும் என்பதை பார்ப்போம்